எனவே பொறியியல் கணிதத்தின் இரண்டாம் விரிவுரைக்கு மீண்டும் வரவேற்கிறோம் மற்றும் இது ஆழ்நிலை சமன்பாடுகளின் வேர்களின் நிர்ணயம் பற்றிய விரிவுரை எண் 24 ஆகும் எனவே இயற்கணித மற்றும் ஆழ்நிலை சமன்பாடுகளின் வேர்களை தீர்மானிப்பதற்குப் பயன்படுத்தக்கூடிய எண் முறைகளைப் பற்றி இன்று நான் பேசுவேன் அவற்றில் ஒன்று இயற்கணித மற்றும் ஆழ்நிலை சமன்பாடுகளின் வேர்களை பெறுவதற்கான எளிய அணுகுமுறைகளில் ஒன்றாகும் நாம் பேசவிருக்கும் இரண்டாவது அணுகுமுறை நிலையான புள்ளி மறுபதிப்பு முறை பின்னர் அடுத்த விரிவுரையில் நாம் உள்ளடக்கிய மேலும் இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன எனவே இவை நியூட்டன் ராப்சன் முறை மற்றும் செகாண்ட் முறை எனவே அடிப்படையில் நாம் இரண்டு விரிவுரைகளில் இந்த நான்கு தோராய அல்காரிதம் பற்றி பேசுவோம் எனவே இந்த தற்போதைய விரிவுரையில் நாம் முதல் இரண்டை உள்ளடக்குவோம் மற்றும் அடுத்த இரண்டு அடுத்த விரிவுரையின் தலைப்பாக இருக்கும் எனவே இருபிரிவு முறைக்கு வரும் இது தொடர்ச்சியான செயல்பாட்டின் பூஜ்ஜியங்களுக்கான பின்வரும் தேற்றத்தை அடிப்படையாகக் கொண்டது இந்த தேற்றம் என்ன ஒரு குறிப்பிட்ட தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கு fab→R எனவே a மற்றும் fafb0 இல் செயல்பாட்டின் மதிப்பின் பெருக்கல் எதிர்மறையாக உள்ளது என்பதை அது குறிக்கிறது எனவே உதாரணமாக இது a மற்றும் இது b எனவே எடுத்துக்காட்டாக f நேர்மறையானது மற்றும் மற்றொரு வழி f எதிர்மறையாக உள்ளது அல்லது a இல் f எதிர்மறையாக இருக்கலாம் பின்னர் அது b இல் நேர்மறையாக இருக்கலாம் எனவே பெருக்கல் எப்போதும் எதிர்மறையாக இருக்கும் எனவே அவற்றில் ஒன்று நேர்மறையானது மற்றும் மற்றொன்று எதிர்மறையாக உள்ளது பின்னர் இது மட்டுமே சாத்தியமாகும் எனவே இயற்கையாகவே செயல்பாடு தொடர்ச்சியாக இருந்தால் அது x அச்சை கடக்கும் எனவே அதற்கு ஒரு ரூட் வேண்டும் எனவே இந்த இருபிரிவு முறைக்கு பின்னால் உள்ள கொள்கையை நாம் இந்த விரிவுரையில் இன்னும் கொஞ்சம் ஆராய வேண்டும் எனவே f0 எனும் போது அங்கே α∈ab இருக்கும் எனவே f இன் இந்த வரைபடம் x அச்சில் சந்திக்கும் புள்ளி இதுதான் எனவே இந்த முதன்மை அடிப்படையில் ஒரு தொடர்ச்சியான செயல்பாட்டின் பூஜ்ஜியங்களைக் கண்டுபிடிக்க ஒரு வழிமுறையை உருவாக்குவோம் மேலும் அல்காரிதத்தின் சுருக்கம் பின்வருமாறு இடைவெளி I0ab யைத் தேர்வு செய்கிறோம் இது புள்ளிகளுக்கு இடையே a மற்றும் b அல்லது இடைவெளி I0abI0ab யில் ஒரு ரூட் இருப்பதை உறுதி செய்கிறது எனவே நாம் இதை I0ab என்று அழைக்கிறோம் இதற்கு இந்த பண்பு அல்லது a மற்றும் b க்கு இடையே ஒரு ரூட் இருப்பதை உறுதி செய்யும் இருபிரிவு முறை இந்த துணை இடைவெளிகளின் வரிசையை உருவாக்குகிறது அதாவது நாம் அதை Ik என்று அழைக்கிறோம் எனவே k≥1 எனவே I0 ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே மேலும் அங்கு நாம் I1 என சொல்ல அனுமதிக்க முடியும் எனவே a1 b1 மற்றும் a2 b2 எனவே நாம் துணை இடைவெளிவரிசைக்கு செல்வோம் இந்த துணை இடைவெளிகளின் பண்பு இங்கே துணை இடைவெளி முந்தைய ஒன்றின் துணைதொகுப்பாக இருக்கும் உதாரணமாக I1I0 மற்றும் I2I1 மற்றும் பல எனவே அடிப்படையில் நாம் இடைவெளி அடுத்தடுத்த இடைவெளி மற்றும் இந்த இடைவெளிகள் பண்பு என குறைக்கிறோம் எனவே இந்த இறுதியில் புள்ளிகள் மீண்டும் ஒவ்வொரு முறையும் இந்த பண்பு fakfbk0 ஐ பூர்த்தி செய்கிறது அதாவது இடைவெளியைக் குறைக்கும் போது இந்த புதிய இடைவெளியில் ரூட் இருப்பதை உறுதி செய்கிறோம் எனவே இடைவெளியைக் குறைக்கும் இந்த செயல்முறை இறுதியில் அல்லது இந்த k→∞ இந்த செயல்முறை தீர்வின் உறுதிக்கு வழிவகுக்கும் என்பதைக் காட்டுவோம் அல்லது ஒவ்வொரு முறையும் நாம் இடைவெளியைக் சுருக்கிக் கொண்டிருக்கிறோம் அதாவது ரூட்க்கு நாம் சிறந்த தோராயத்தைப் பெறுகிறோம் ஏனென்றால் இந்த நிலை புதிய இடைவெளியின் இந்த இறுதி புள்ளிகளுக்கு இடையில் ரூட் இருப்பதை உறுதி செய்கிறது சரி எனவே ஒரு சூடோகோட் உடனடியாக குறியீடு அல்லது கணினியில் ஒரு நிரலை எழுத உதவும் எனவே நாம் என்ன செய்வோம் நாங்கள் a0 மற்றும் b0 ஐ கொடுக்கப்பட்ட இடைவெளி a b ல் அமைப்போம் இது fafb0 என்ற பண்பைக் கொண்டுள்ளது பின்னர் நாம் நடுப்புள்ளியை எடுத்துக்கொள்வோம் இதனால்தான் இப்பிரிவின் பெயரும் வருகிறது எனவே குறிப்பிட்ட இடைவெளியை x0ab2 என கொண்டு இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கிறோம் இது இரண்டு முடிவு புள்ளிகளின் நடுப்புள்ளியாகும் பின்னர் அல்காரிதம் பின்வருமாறு செல்லும் எனவே இப்போது நாம் k≥0 ஐ சரிபார்ப்போம் எனவே k0 என்று சொல்லலாம் எனவே நாம் fa0fx00 என்பதை சரிபார்ப்போம் என்றால் இதுதான் வழக்கு எடுத்துக்காட்டாக இந்த ab ஐ நாம் a0b0 என்று குறிப்பிடுகிறோம் பின்னர் நாம் நடுத்தர புள்ளியை x0 என்று அழைக்கிறோம் பின்னர் நாம் இந்த செயல்பாடு மதிப்பின் பெருக்கல் பலன் எதிர்மறை என்று இந்த பண்பு வேண்டும் என்று சரி பார்க்கிறோம் அதாவது இந்த இடைவெளிக்கு இடையில் ரூட் எங்காவது உள்ளது இவ்வாறு இருந்தால் புதிய இடைவெளியை மீண்டும் புதிய இடைவெளியின் இடது புள்ளியாக இப்போது அமைப்போம் ஏனென்றால் நம் இடைவெளி இப்போது இதுதான் ஏனென்றால் இந்த இடைவெளியில் ரூட் உள்ளது என்பதையும் இந்த புதிய இடைவெளியின் மறுமுனையில் x0 இருக்கும் என்பதையும் நாம் அறிவோம் எனவே இந்த bk1xk இது இல்லையென்றால் fxkfbk0 அவற்றில் ஒன்று எதிர்மறையாக இருக்கும் ஏனென்றால் இடையில் ஒரு ரூட் உள்ளது எனவே அது இருக்கும் அல்லது அது xk மற்றும் bk க்கு இடையே இருக்கும் எனவே அது xk மற்றும் bk க்கு இடையே இருந்தால் நாம் அதன்படி நம் இடைவெளியை அமைக்க வேண்டும் இப்போது இடது புள்ளியை xk எனவும் வலது புள்ளியை bk எனவும் நாம் எடுத்துக் கொள்வோம் எனவே நம் புதிய இடைவெளி இப்போது அமைக்கப்பட்டுள்ளது பின்னர் நாம் மீண்டும் நடுத்தர புள்ளி xk1 க்கு செல்வோம் பின்னர் நாம் xkன் இந்த வரிசையை பெற இந்த k ஐட்ரேட் செய்ய நகர்த்த வேண்டும் இது தான் உண்மையில் ரூட்டின் அப்ராக்சிமேஷன் மற்றும் அல்காரிதமில் இருந்து நாம் மேலும் முன்னேறும்போது xk நிச்சயமாக ஒரு சிறந்த தோராயமாக இருக்கும் என்பது தெளிவாகிறது வடிவியல் விளக்கத்துக்கு வரும் போது வழிமுறையில் இருந்து இது தெளிவாகும் ஆனால் நாம் மீண்டும் அதை பார்க்க முடியும் எனவே இந்த yf இந்த வளைவு என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த இரண்டு புள்ளிகள் a மற்றும் b அங்கு நமக்கு ஒரு ரூட் உள்ளது என்று உறுதியாக இருக்கிறோம் எனவே fafb0 எனவே இந்த வரைபடம் நிச்சயமாக இந்த x அச்சை எங்காவது வெட்டும் இது தான் நம் நோட்டேஷனில் இடைவெளி I0 பின்னர் நாம் நடுப்புள்ளியுடன் செல்கிறோம் எனவே அது x0 ஆகும் இப்போது இரண்டு இடைவெளிகள் இருப்பதை நாம் காண்கிறோம் ஒன்று இங்கே a லிருந்து x0 வரை மற்ற ஒன்று இங்கே x0 லிருந்து b வரை உள்ளது ஆனால் அந்த நிலையில் மீண்டும் நாம் ff அல்லது ffஐ சரிபார்ப்போம் இது நிச்சயமாக எதிர்மறையாக உள்ளது ஏனெனில் ரூட் இங்கே உள்ளது எனவே மற்றொன்று எதிர்மறையாக இருக்கும் எனவே நமக்கு இந்த I1 வேண்டும் நமது ஆர்வம் இடைவெளி I1 இந்த முழு இடைவெளியின் வலது பக்கம் இது இப்போது மீண்டும் நாம் நடுத்தர புள்ளியை எடுத்துக்கொள்வோம் இது x1 என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் மீண்டும் ரூட் எங்கே உள்ளது என்று சரிபார்ப்போம் இந்த அளவுகோல் மற்றும் அது இப்போது இந்த இடது இடைவெளியில் வெளிப்படையாக இருக்கும் எனவே ரூட் இங்கே இருக்கும் எனவே அதனால் I2 இங்கிருந்து மீண்டும் இங்கிருந்து இங்கு செல்லும் இடைவெளியாக மாறும் நாம் நடுப்புள்ளிக்கு சென்று பின்னர் இந்த I3 ஐ பார்க்கிறோம் எனவே நாம் இந்த இடைவெளியை சுருக்கிக் கொண்டிருக்கிறோம் பின்னர் அதன் நடுப்புள்ளி தீர்வின் ரூட்டின் அப்ராக்சிமேஷனை கொடுக்கும் எனவே நாம் மேலும் முன்னேறும்போது நமக்கு ஒரு சிறிய இடைவெளி இருக்கும் பின்னர் இந்த இடைவெளியின் நடுப்புள்ளி இந்த f செயல்பாட்டின் தோராயமான தீர்வை கொடுக்கும் சரி எனவே இருபிரிவு முறை ஒருங்கிணைப்பு பற்றி பேசுகையில் இந்த முறையின் அழகு யாதெனில் இது எப்போதும் நம் வடிவியல் கணிதம் என்றாலும் மீண்டும் இது குவிகிறது என்று பார்க்க முடியும் நாம் எப்போதும் இடைவெளியை இரண்டு பகுதிகளாகப் பிரித்து இடைவெளிகளைக் குறைப்பதால் அது ஒன்றுசேரும் என்பது தெளிவாகிறது எனவே அது நிச்சயமாக செல்லும் இது k→∞ என உண்மையான மதிப்புக்கு செல்லும் எனவே இந்த இடைவெளியின் நீளத்தை Ikbk ak மூலம் குறிக்கிறோம் மேலும் நமக்கு f0 என்று தெரியும் எனவே இந்த α ஐ நாம் தேடுகிறோம் இது IkIk 12 எனவே I1I02 அல்லது I2I12 ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இடைவெளியை நாம் பிரிக்கிறோம் நாம் வெறும் தூண்டல் மூலம் நாம் பார்க்க முடியும் ஏனெனில் இங்கே நமக்கு I1I02 அல்லது I2I12 போன்றவை உள்ளன எனவே அது IkI02k மற்றும் I0 என்பது b a என்னும் தொடக்க இடைவெளியே எனவே இந்த நீளம் Ikb a2k என்று இந்த உறவு வேண்டும் இப்போது நாம் இதன் மூலம் பிழை குறிக்க என்றால் ex α எனவே இது தோராயமான மதிப்பு இது உண்மையான மதிப்பு எனவே இது பிழை ex α நாம் அறிந்தவை ek|Ik|2 எனவே உதாரணமாக e0 ஆரம்பத்தில் பிழை இருக்கிறது எனவே e0 என்ன e0x0 α எனவே x0 எங்காவது உள்ளது மற்றும் இந்த இடைவெளியில் எங்காவது இருக்கும் எனவே x0 αIk2 ஏனெனில் I0 அங்கிருந்து அங்கு இருந்தது பின்னர் x0 நடுப்புள்ளியாக இருந்தது இந்த ab இடைவெளியில் ரூட் எங்காவது உள்ளது என்பதை நாம் அறிவோம் எனவே நிச்சயமாக x0 αIk2 எனவே இதைத்தான் நாம் இங்கே எழுதியுள்ளோம் எனவே x0 αIk2 இது இடையில் எங்காவது இருப்பதால் இது இடையில் சரியாக உள்ளது இது இந்த வலது பக்கமாகவோ அல்லது இந்த இடது பக்கமாகவோ இருக்கும் எனவே x0 αIk2 எளிய தர்க்கம் பொதுவாக நமக்கு ek|Ik|2 என்று கொடுக்க முடியும் எனவே இப்போது இந்த Ik கொண்ட நம் உறவு தெரியும் நாம் அங்கு இருந்து 2k1 என மாற்ற முடியும் பின்னர் நாம் ek0 என்ற வரம்பை எடுத்தால் இது எல்லா k க்கும் பொருந்தும் எனவே பிழை நிச்சயமாக 0 க்கு செல்லும் இது வடிவியல் விளக்கத்திலிருந்து தெளிவாக உள்ளது அல்லது கணித ரீதியாக நாம் இங்கே காணலாம் எனவே இந்த இருபிரிவு முறையின் நன்மை என்ன அது உலகளவில் ஒருங்கிணைக்கப்படுகிறது ஒருங்கிணைப்பு உலகளாவியது நாம் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த செயல்பாட்டின் தொடர்ச்சியை நாம் கொண்டிருக்க வேறு எந்த நிபந்தனையும் தேவையில்லை இது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சில ரூட்களைக் கொண்டுள்ளது எனவே அந்த இடைவெளியைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ஒருங்கிணைப்புகள் உத்தரவாதம் அளிக்கப்பட்டவுடன் செயல்பாடு அல்லது அதன் வழித்தோன்றல் போன்றவற்றில் வேறு எந்த நிபந்தனையும் நமக்குத் தேவையில்லை எனவே இந்த முறையின் முக்கிய நன்மை இதுதான் ஆனால் ஒருங்கிணைப்பு பற்றி நாம் பேசினால் பாதகம் மிக வேகமாக இல்லை ஏனென்றால் நாம் இதை பாதியாகப் பிரிக்கிறோம் எனவே இது இந்த இருபிரிவு முறையின் ஒரே குறைபாடு ஆகும் எனவே சமன்பாட்டின் மிகச் சிறிய நேர்மறையான தீர்வைப் பெற இருபிரிவு முறையின் ஐந்து மறுபயன்பாடுகளை நாம் இங்கே செய்ய முடியும் எனவே முதலில் இந்த ரூட் இருக்கும் இடைவெளியை நாம் உணர வேண்டும் அது மற்றொரு சிரமம் அனைத்து வகையான ஐட்டர்டேட்டிவ் முறையிலும் இருக்கும் இது நமக்கு எப்போதும் சில ஆரம்ப நிலையைத் தேர்வு செய்ய வேண்டும் எனவே இங்கே ஆரம்ப நிலை இடைவெளியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் நாம் இந்த வழக்கில் உண்மையான விதி எடுத்தோம் என்றால் நாம் கண்டுபிடிக்க முடியும் எனவே இங்கே மூன்று ரூட்கள் உள்ளன இந்த சிறியது உண்மையில் 0 201 இந்த 0 வுக்கு நெருக்கமாக உள்ளது மற்ற இரண்டு 2 மற்றும் −2 உள்ளன எனவே இந்த சமன்பாட்டையும் பார்த்தால் நம்மிடம் f01 மற்றும் f1 3 உள்ளது எனவே இது 0 முதல் 1 வரை ஒரு ரூட் உள்ளது நிச்சயமாக அது இங்கே நம்மிடம் உள்ள மிகச் சிறிய ரூட்டாக இருக்கும் எனவே f0f10 எனவே இந்த 01 இடைவெளியில் ஒரு ரூட் உள்ளது எனவே நம் வழிமுறையில் a00 மற்றும்b01 இல் துவக்கத்தை செய்வோம் பின்னர் x0 உடன் செல்வோம் இது 0 5012 என்ற நடுப்புள்ளியாகும் எனவே இது நம் முதல் தோராயம் 0 வது தோராயம் அல்லது துவக்கம் ஆகும் இது x00 5 என்று கூறுகிறது இப்போது ரூட் உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இப்போது நாம் இடைவெளியை இரண்டாகப் பிரித்துள்ளோம் எனவே ரூட் 0 முதல் 0 5 வரை உள்ளதா அல்லது அது 0 5 முதல் 1 வரை உள்ளதா என்று பார்ப்போம் இதைத்தான் நாம் சரிபார்க்க வேண்டும் எனவே நாம் நிலைமையை சரிபார்க்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் நாம் அந்த fafx0 வை கவனிக்கிறோம் என்றால் ரூட் 0 முதல் 0 5 வரை உள்ளது இது அடுத்த இடைவெளியைக் கண்டுபிடிக்கும் வழி எனவே நாம் ஐடேரேஷன்கள் மூலம் செல்லலாம் எனவே நாம் ஏற்கனவே அந்த 0 1 பின்னர் 0 5ஐ பார்த்திருக்கிறோம் மற்றும் நாம் இந்த ரூட் a0 மற்றும் x0 இடையே உள்ளது என்று கவனித்தோம் எனவே இந்த தொடக்கத்திற்குப் பிறகு முதலில் ஒரு ஐடேரேஷன் இங்கே நாம் என்ன செய்வோம் எனவே இப்போது நாம் a1 ஐ சரிபார்ப்போம் எனவே a10 அடுத்த இடைவெளியில் இடது எல்லை 0 மற்றும் வலது எல்லையில் நாம் எடுக்கும் 0 5 செயல்பாடு எதிர்மறை எங்கே இங்கே செயல்பாட்டை எப்போதும் சரிபார்க்க முடியும் இந்த செயல்பாடு இந்த அறிகுறி என்ன என்பதை அடிப்படையில் சரிபார்க்க வேண்டும் பின்னர் நாம் இங்கே இந்த akbk யின் நடுப்புள்ளியுடன் செல்வோம் இது ஒரு நடுத்தர புள்ளி xk இங்கே மீண்டும் செயல்பாடு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் அது எதிர்மறையாக வருகிறது எனவே இங்கே நாம் கவனிப்பது நேர்மறையானது இங்கே அது எதிர்மறையாக உள்ளது ரூட் சரியாக இந்த 00 25 இடைவெளிக்கு இடையில் உள்ளது 00 25 எனவே நாம் பின்னர் அமைக்க வேண்டும் இது நம் இடைவெளி மற்றும் 00 25யில் நம் இடைவெளி இருக்கும் பின்னர் நாம் இங்கே 0 125 நடுத்தர புள்ளி எடுத்து மீண்டும் சரிபார்க்க f அடையாளம் அங்கு நேர்மறை எனவே இங்கே நேர்மறை இங்கே நேர்மறை உள்ளது எனவே இதற்கு இடையே ரூட் இல்லை இந்த இடைவெளியில் இப்போது ஒரு ரூட் இருக்கும் f நேர்மறை f எதிர்மறை எனவே நம் இடைவெளி இப்போது 0 25 என மாறும் எனவே 0 1250 25 புதிய இடைவெளி மற்றும் மீண்டும் இது மத்தியில் 0 1875ஐ கொடுக்கும் மற்றும் இங்கே f நேர்மறை இங்கே f நேர்மறை ஆனால் இங்கே f எதிர்மறை எனவே இப்போது இது புதிய இடைவெளியைக் கொடுக்கும் ஏனென்றால் fxkfbk0 மற்றும் அதனால் ஒரு புதிய இடைவெளி அது 0 25 மற்றும் மீண்டும் இங்கே நாம் நடுத்தர புள்ளியை எடுத்து நமக்கு புதிய மதிப்பு வேண்டும் 0 21875 மற்றும் f அங்கு எதிர்மறையாக உள்ளது இப்போது இதை கொண்டு அது நேர்மறை அது எதிர்மறை என்று நம் இடைவெளி இப்போது இந்த நான்காவது ஐடேரேஷன்க்கு பிறகு என்று நமக்கு தெரியும் நம் புதிய இடைவெளி 0 எனவே ரூட் இந்த இடைவெளி 0 21875யில் உள்ளது நான்காவது ஐடேரேஷன்க்கு பிறகு எனவே x5 நாம் இப்போது இந்த நடுத்தர புள்ளி பெற முடியும் எனவே நாம் இங்கே சராசரியை எடுத்தால் 0 203125ஐ கொடுக்கும் அதாவது ஐந்தாவது ஐடேரேஷன்க்கு பிறகு வருகின்ற x5 எனவே அதன் உண்மையான ரூட் கூட 0 20 என்று ஏதாவது இருப்பதாக பார்க்க முடியும் எனவே அது பொருந்தும் அது கூட ஐந்து ஐடேரேஷன்களுக்கு பிறகு நெருக்கமாக வருகிறது நீங்கள் மேலும் இயற்கையாகவே சென்றால் இந்த ரூட் மேம்படும் எனவே இந்த எளிய வழிமுறையை நாம் இந்த எளிய உதாரணத்துடன் நிரூபித்துள்ளோம் இது எப்போதும் ரூட் இருக்கும் இடைவெளியை சரிபார்த்து பின்னர் இடைவெளியைக் குறைக்கிறது அவ்வளவுதான் எனவே இது ஒரு செயல்பாட்டின் ரூட்டை கணக்கிட மிகவும் எளிய வழிமுறையாகும் மற்றொரு வழிமுறை பற்றி நாம் பேச வேண்டும் இது நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறை என்ற மற்றொரு முறை எனவே இது ஒரு சரியான ஐடேரேஷன் முறையாகும் இதனை இப்போது நாம் விவாதிப்போம் எனவே பொதுவான கருத்து கொடுக்கப்பட்ட fx0 செயல்பாட்டை மீண்டும் xg என்ற இந்த வடிவத்தில் எழுதினால் உண்மையில் ஒரு பொதுவான ஐடேரேஷன் முறை இந்த கோட்பாட்டின் மீது உள்ளது எனவே கொடுக்கப்பட்ட fx0 செயல்கூறை xg என்ற இந்த வடிவத்தில் மீண்டும் எழுதுவோம் நாம் இந்த x படிவத்தை ஒரு பக்கமாகக் கொண்டு வருவோம் மற்ற எல்லாவற்றையும் வலது பக்கத்திற்கு எடுத்து செல்வோம் இதனால் xg என்ற இந்த படிவத்தை பெறுகிறோம் மற்றும் இந்த படிவத்தை xg ஐ பெற்றவுடன் நாம் மீண்டும் அமைக்க முடியும் ஏனெனில் fx0 ல் இருந்து x ஐ கண்டுபிடித்தால் அதுதான் ரூட் நாம் ஏற்கனவே எழுதியுள்ளோம் x வேறு சில செயல்பாடு g க்கு சமம் எனவே இந்த சமன்பாட்டின் ரூட் என்று பொருள்படும் இந்த சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் x ஐ இங்கேயும் தேடுகிறோம் எனவே இந்த சமன்பாட்டை எந்த x திருப்திப்படுத்துகிறது என்பதைத் தேட இது xk1gxk என்று கூறி இந்த இடத்தில் நாங்கள் மறு செய்கையை அமைக்கிறோம் இங்கே தோராயமான மதிப்பு x0 சொல்ல அனுமதிக்க g ஐக்கணக்கிடு செய்கிறோம் நாம் அதை x1 என அழைப்போம் பின்னர் x1 இங்கே போகலாம் பின்னர் நாம் x2 ஐ அழைக்க வேண்டும் x3 மற்றும் பல இது தோராயங்களின் வரிசையாக இருக்கும் மேலும் சில நிலையில் அத்தகைய வரிசை இருபிரிவு முறையில் எப்போதும் இல்லை உண்மையான ரூட்க்கு குவிகிறது என்பதை நாம் காண்பிப்போம் எனவே ஒருங்கிணைப்பு இயற்கையாகவே நமக்கு இந்த fx0 முதல் xg வரை எவ்வாறு மீண்டும் எழுதுகிறோம் என்பதைப் பொறுத்தது அதனை தான் ஒருங்கிணைப்பு உண்மையில் சார்ந்துள்ளது எனவே பல்வேறு வழிகள் இருப்பதால் இந்த படிவத்தில் இந்த fx0 ஐ மீண்டும் எழுதலாம் xg அதாவது இந்த வடிவத்தில் இந்த fx0 ஐ நாம் எழுத வேண்டிய தனித்துவமான வழி அல்ல எனவே பல வழிகள் உள்ளன மற்றும் ஒருங்கிணைப்பு இயற்கையாகவே சார்ந்திருக்கும் மற்றும் நாம் இந்த g ஐ வரையறுக்க எப்படி என்று நிரூபிக்க வேண்டும் ஏன் இந்த பெயர் "fix point" இந்த முறைக்கு வந்துவிட்டது ஏனென்றால் நமக்கு xgx இருந்தால் இந்த புள்ளி x ஒரு g செயல்பாட்டின் நிலையான புள்ளி என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு செயல்பாடு கொடுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக g கொடுக்கப்படுகிறது மற்றும் இந்த புள்ளி x நிலையான புள்ளி என்று அழைக்கப்படுகிறது நமக்கு இந்த xgx பண்பு இருந்தால் எனவே இந்த அடிப்படையில் இந்த g இந்த நிலையான புள்ளியை இங்கே தேடுவோம் ஏனெனில் நாம் இதனை ஒரு நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறை என்று அழைக்கிறோம் எனவே இந்த fx0 ஐக் கொண்டு நாம் xg ஆக மீண்டும் எழுதுகிறோம் மேலும் பல வடிவங்கள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இது தனித்துவமானது நாம் gxx f என எடுத்துக்கொள்வோம் எனவே இப்போது இங்கே நம்மிடம் என்ன இருக்கிறது எடுத்துக்காட்டாக xx f மற்றும் இதை எடுத்திருந்தால் x ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நாம் fx0 ஐப் பெறுவோம் எனவே இது செயல்பாடு செயல்பாடுகளில் ஒன்று g நாம் எப்போதும் x f ஆக தேர்வு செய்யலாம் இது எதுவும் இல்லை ஆனால் இது f xg க்கு சமம் என்று சொல்வதற்கு சமம் இங்கே நாம் சரியாக fx0 வை கொடுக்கிறோம் எனவே இது நாம் வேலை செய்யக்கூடிய செயல்பாடுகளில் ஒன்றாகும் மற்றொன்று நாம் gxx2fx என்று சொல்லலாம் எனவே இதை வரையறுக்க பல்வேறு வழிகள் உள்ளன இங்கே gxx2fxx வை நாம் கொண்டிருக்கிறோம் மீண்டும் x ரத்து செய்யப்பட்டு பின்னர் உங்களுக்கு மீண்டும் gxx2fx கிடைக்கிறது எனவே நமக்கு பல வழிகள் உள்ளன 2 மட்டும் அன்றி நமக்கு 3 4 5 என இருக்க முடியும் எனவே இது ஒரு வழி இந்த g வரையறுக்க எண்ணற்ற பல வழிகள் உள்ளன இது கொஞ்சம் சிக்கலானது எடுத்துக்காட்டாக gxx fxfx ஐ யும் நாம் வைத்திருக்க முடியும் எனவே இங்கே xgxx fxfx இந்த x ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நீங்கள் fx0 ஐப் பெறுவீர்கள் எனவே இது fx0 க்கு சமமானது எனவே இங்கே உண்மையில் நியூட்டன் ராப்சன் முறைக்கு வழிவகுக்கும் இந்த குறிப்பிட்ட gஐ அடுத்த விரிவுரையில் நாம் விவாதிப்போம் எனவே நாம் இங்கே பார்த்தது என்னவென்றால் gஐ வரையறுக்க எண்ணற்ற பல சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் இப்போது ஒருங்கிணைப்புகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் நாம் எதைத் தேர்வு செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி நாம் பேசுவோம் நாம் இங்கு ஒருங்கிணைப்பதற்கான போதுமான நிபந்தனையைக் கொண்டுள்ளோம் எனவே இந்த g தொடர்ச்சியானதாக இருந்தால் இது மிகவும் இயற்கையான நிலையாகும் இங்கு ab மற்றும் ரூட் உள்ளது எனவே செயல்பாடு தொடர்ந்து இருக்கும் ஒரு இடைவெளி உள்ளது இந்த இடைவெளியில் ரூட் உள்ளது என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் பின்னர் இந்த இடைவெளியில் நம்மிடம் இந்த gx≤ρ1 வேண்டும் எனவே ab இடைவெளியில் இந்த நிலை இருந்தால் நாம் எடுக்கும் எந்த தேர்வுக்கும் எந்த ஆரம்ப தேர்வையும் இந்த ab இடைவெளியில் நமக்கு வரிசை xk நமக்கு டெரிவேட்டிவ் கண்டிப்பாக குறைவாக இருக்கும் எனவே நாம் x1 x2 x3ஐ பெறுகிறோம் இந்த வரிசை ரூட் வரை குவியும் இதைத்தான் நாம் இப்போது கவனிப்போம் எனவே ஆதாரத்தின் வரைவுக்குச் செல்வது எனவே இந்த xk1 x பிழையை இங்கே உண்மையான நிலையான புள்ளி என கருத்தில் கொள்கிறோம் எனவே x இந்த fx0 சமன்பாட்டின் ரூட் எனவே அல்காரிதத்திலிருந்து நமக்கு xk1 xgxk gx கிடைக்கும் இது நிலையான புள்ளி என்பதால் எனவே நாம் இதை கொண்டு நாம் இங்கே சராசரி மதிப்பு தேற்றம் பயன்படுத்துகிறோம் நமக்கு gxk gxgxk x கிடைக்கும் எனவே நமக்கு gxk x என்று வேண்டும் எனவே நாம் வழக்கமாக fb fab afξ போன்ற சராசரி மதிப்பு தேற்றம் ஆகும் எனவே நாம் இந்த சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்துகிறோம் எனவே இந்த ξ இந்த புள்ளி xk மற்றும் xயில் எங்காவது இடையே உள்ளது இதுவே சராசரி மதிப்பு தேற்றம் ஆகும் எனவே இப்போது நமக்கு ab முழு இடைவெளியில் gx≤ρ என்று தெரியும் எனவே நாம் இங்கே எங்கிருந்தாலும் இந்த gx≤ρ மற்றும் அங்கு இந்த xk1 x≤ρxk x2xk 1 xஐ பயன்படுத்தி மீண்டும் நாம் தூண்டல் மூலம் xk1 x≤ρxk x2xk 1 xk1x0 xஐ இதை செய்ய முடியும் ρ1 என்பதால் நமக்கு டெரிவேட்டிவ் 1 க்கு குறைவாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை தெளிவாக உள்ளது ρ1 என்பதால் நமக்கு k→0 வேண்டும் k→∞ எனவே நமக்கு இங்கே ஆதாரம் உள்ளது எனவே இந்த g1 இடைவெளியின் ரூட் மற்றும் ஆரம்ப யூகம் கொண்டிருக்கும் என்ன நிலை எனவே நாம் சில ஆரம்ப யூகத்துடன் தொடங்குகிறோம் உதாரணமாக x0 இங்கே நாம் இந்த g கொண்டு x1 கணக்கிடுகிறோம் மற்றும் எனவே இந்த புள்ளி x0x1 இருக்கிறது பின்னர் இந்த x1 சரியாக உள்ளது இந்த கட்டத்தில் இங்கே yx கோடு கடக்கிறது எனவே இது உயரம் மற்றும் இங்கே இரண்டும் சமமாக உள்ளன எனவே இது x1 ஆகும் இப்போது இங்கே மற்றும் இந்த வரைபடம் வெட்டுகிறது அங்கு இந்தச்சமயம் x2 இருக்கும் எனவே இது நம் x1x2 மேலும் நாம் செல்வோம் இது உங்கள் x2 ஆகும் எனவே நாம் இங்கே எங்காவது x1 உடன் தொடங்கினோம் என்பதை கவனிக்க எனவே இது நாம் தேடும் உண்மையான ரூட் இது நம் α எனவே நாம் இந்த α க்கு நெருக்கமாக போகிறோம் பின்னர் நமக்கு மேலும் x3 வேண்டும் பின்னர் நமக்கு இந்த x3 வேண்டும் இங்கே இந்த புள்ளிக்கு மேலும் நெருக்கமாக உள்ளது பின்னர் நாம் இதை தொடர்வோம் இறுதியாக இந்த புள்ளியை அணுகுவோம் எனவே இது இந்த நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறையின் யோசனை எனவே நாம் இங்கே x3 5x10 என்ற உதாரணத்துடன் செல்வோம் நாம் முன்பு பரிசீலித்த அதே உதாரணம் மற்றும் 0 20 மற்றும் பல எனவே நாம் இப்போது சமன்பாட்டை மீண்டும் எழுதுகிறோம் மீண்டும் எழுதுவதற்கு பல வழிகள் உள்ளன எனவே நமக்கு முதல் அணுகுமுறை வேண்டும் இதை மீண்டும் எழுதுவதற்கு வேறு வழியையும் நாம் பரிசீலிப்போம் முதலில் நாம் 5xx31 ஐ எடுத்துக் கொண்டுள்ளோம் பின்னர் xx315 எனவே நாம் இந்த gஐ எடுத்து பின்னர் ஐடேரேஷன் அமைக்க அதனால் xk11xk35 மற்றும் gx3x25 என்பதை கவனிக்கவும் எனவே இந்த 0 மற்றும் 1 க்கு இடையில் ரூட் உள்ளது என்று தெரிந்தால் இந்த இடைவெளியில் ஆரம்ப யூகமாக இந்த 0 5 ஐ த் தேர்ந்தெடுத்தால் இந்த இடைவெளியில் ஏதேனும் மதிப்புகள் இந்த gx3x251 01 இல் உள்ளது பின்னர் நாம் இங்கே நிபந்தனையைக் கொண்டுள்ளோம் எனவே ஒருங்கிணைப்புக்கான போதுமான நிபந்தனை திருப்தியடைகிறது அதாவது போதுமான நிலை திருப்தி அடைந்தால் இந்த திட்டம் ஒருங்கிணைக்கப்படும் அது திருப்தியடையவில்லை என்றால் அது ஒன்றுசேருமா அல்லது அது குவியாது என்று நமக்குத் உறுதியாக தெரியாது ஏனென்றால் தேவையான போதுமான நிலை இல்லை எனவே இந்த x00 5ஐ கொண்டு நாம் தொடங்க நாம் உண்மையில் 0 மற்றும் 1க்கு இடையே ஏதேனும் ஆரம்ப யூகத்தை தேர்வு செய்யலாம் மற்றும் இந்த நிபந்தனை அது 0 5யில் மட்டுமே குவிகிறது என்று உறுதி செய்கிறது ஆனால் வேறு எந்த யூகத்தையும் நாம் 0 1 எடுத்துக் கொள்ளலாம் நாம் 0 8 0 9 முதலியனையும் எடுக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக நாம் 0 5ஐ எடுத்து பின்னர் நாம் x1 ஐ கணக்கிட்டோம் என்றால் இந்த ஐடேரேட்டிவ் திட்டத்திலிருந்து 0 22 பின்னர் 0 20 மற்றும் பலவற்றிலிருந்து இந்த 0 2016 ஐ இங்கே காண்கிறோம் மேலும் இது 0 எனவே இந்த ஐந்தாவது ஐடேரேஷன்ற்குப் பிறகு திட்டங்கள் ஒன்றுகூடுவதாகத் தெரிகிறது உங்களுக்கு 0 2016 வேண்டும் இங்கே அது 0 20 எனவே இந்த நான்கு இலக்கங்கள் வரை எந்த மாற்றமும் இல்லை எனவே நான்கு இலக்கங்கள் 0 2016 என்று கருதப்பட்டால் இது ஒரு நல்ல தோராயமாகும் நாம் இங்கே ஆரம்ப யூகத்தை எடுத்துக் கொண்டால் எடுத்துக்காட்டாக அதே திட்டத்தில் நாம் என்ன பார்ப்போம் எனவே இந்த ஆரம்ப யூகம் 2 5 ஐக் கொண்டிருப்பது இந்த 0 25 வரை 0 20 ரூட் கொண்ட நம் இடைவெளியைக் குறிக்கிறது எனவே நாம் இடைவெளியை 0 முதல் 2 6 அல்லது 2 5 வரை சொல்லலாம் எனவே இந்த இடைவெளியில் ரூட் உள்ளது ஆனால் நாம் அதை சரிபார்த்தால் பிரச்சனை இப்போது g1 உள்ளது எனவே இப்போது இந்த முறை ஒருங்கிணைப்பு உத்தரவாதம் இல்லை நாம் இந்த ஆரம்ப யூகத்தை எடுத்துக் கொண்டால் அது ஒன்றுசேரலாம் அது குவியாமல் போகலாம் எடுத்துக்காட்டாக நாம் x1ஐ கணக்கிட்டால் இங்கே x2 x3 மற்றும் x1 2873×105 இருக்கும் எனவே இது இந்த வழக்கில் ஒருங்கிணைக்கப்படவில்லை ஏனென்றால் நாம் ஆரம்ப யூகத்தை 0 25 ஆக எடுத்துள்ளோம் இடைவெளி என்றால் ஆரம்ப யூகம் மற்றும் ரூட் உள்ளது என்று அர்த்தம் இது 2 6 ஏதாவது போன்றது இந்த இடைவெளியை நாம் கருத்தில் கொண்டால் g தன் போதுமான நிலையை பூர்த்தி செய்யாத புள்ளிகள் இங்கே உள்ளன எனவே இங்கே அது ஒன்றுசேருமா அல்லது அது குவியாதா என்பது எங்களுக்கு உறுதியாகத் தெரியவில்லை ஆனால் உண்மையான கணக்கீடு அது உண்மையில் குவிவதில்லை என்பதைக் காட்டுகிறது ஐடேரேஷன்கள் பிளஸ் முடிவிலி நோக்கி வேறுபடுகின்றன எனவே நாம் இப்போது பார்த்தது gx3x25 இரண்டு சந்தர்ப்பங்களிலும் முதல் வழக்கில் g1 எனவே ஒருங்கிணைப்பு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாவது வழக்கில் ரூட் மற்றும் ஆரம்ப யூகம் கொண்ட இடைவெளி g1 சில புள்ளிகளில் ஒருங்கிணைப்பு உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை இது இந்த எண் கணக்கீட்டிலும் பிரதிபலிக்கிறது நாம் இப்போது என்ன செய்கிறோம் என்றால் இந்த வழியில் சமன்பாட்டை மாற்றி எழுதுகிறோம் என்றால் இது xgx 1x2 5 எனவே இதை மீண்டும் எழுதுவதற்கு பல வழிகள் உள்ளன இது அவற்றில் ஒன்றாகும் இப்போது நாம் அதே ஆரம்ப யூகத்தை 0 25 என எடுத்துக்கொண்டால் அது இந்த ரூட்க்கு ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை இப்போது சரிபார்க்கிறோம் எனவே சமன்பாடுகளை மீண்டும் எழுதுவதன் மூலம் அதே ஆரம்ப நிலை உண்மையான தீர்வின் தீர்மானத்திற்கு ஒன்றுசேரலாம் ஆனால் இங்கே நாம் என்ன கவனிக்க வேண்டுமென்றால் g2|x|2 இந்த வழக்கில் ரூட்கள் மற்றும் ஆரம்ப யூகம் கொண்ட இடைவெளி g1 எனவே செய்தி என்ன ஏனெனில் இது போதுமான நிபந்தனையாகும் g1 பின்னர் நாம் மீண்டும் குவியும் என்று உறுதியாக இருக்கிறோம் உதாரணமாக இந்த வழக்கில் அது 1 விட அதிகமாக உள்ளது அது குவியலாம் மற்றும் அது குவியாமல் இருக்கலாம் மற்றும் எண் கணக்கீடு உண்மையில் இந்த வழக்கில் குவிகிறது என்று காட்டுகிறது அதேசமயம் முந்தைய வழக்கு 2 ல் நாம் பார்த்தவை g1 மற்றும் வரிசை ஒன்றுசேராது எனவே இவை போதுமான நிபந்தனைகள் எனவே அந்த நிபந்தனை நிறைவேற்றப்பட்டால் அது ஒன்றுசேரும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் அது இல்லையென்றால் அது 3 ஆம் விஷயத்தில் குவியலாம் அது வழக்கு 2 ஐப் போல குவியாமல் போகலாம் எனவே இந்த விரிவுரையைத் தயாரிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்திய குறிப்புகள் இவை நாம் இருபிரிவு முறை பற்றி விவாதித்தோம் என்ற முடிவுக்கு வர இது ஒரு செயல்பாட்டின் ரூட் கொண்ட ஒரு இடைவெளியைக் குறைக்கும் ஒரு ஐட்டரேட்டிவ் அணுகுமுறையாகும் மேலும் அந்த அணுகுமுறையில் மிக முக்கியமானது ஒருங்கிணைப்புக்கு எப்போதும் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது இரண்டாவது அணுகுமுறை இந்த படிவத்தில் இந்த fx0ஐ மீண்டும் எழுதுவதன் அடிப்படையில் இருந்த நிலையான புள்ளி முறையை ப்பற்றி நாம் விவாதித்துள்ளோம் மேலும் இதை நாம் அங்கு மீண்டும் அமைக்கலாம் இந்த முறையின் ஒருங்கிணைப்பு இந்த g யைப் பொறுத்தது மேலும் இந்த |g|1 நிலை இருந்தால் பின்னர் ஒருங்கிணைப்பு உத்தரவாதம் மற்றும் நாம் ஒரு உண்மையில் போதுமான நிபந்தனை என்று பல வழக்குகளை பார்த்திருக்கிறோம் இந்த நிபந்தனை ஒரு விஷயத்தில் நிறைவேற்றப்படாவிட்டால் ஒருங்கிணைப்பு அடையப்பட்டது மற்ற ஒன்றில் அது அடையப்படவில்லை எனவே இந்த விரிவுரைக்காக உங்கள் கவனத்திற்கு நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன்